பார்வை காரணி உதாரணங்கள் எனவே இது பயன்படுத்தப்படும் ஒரு குறிப்பிட்ட உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம்

எனவே பொதுமையக் கோளங்களின் விஷயத்தை எடுத்துக்கொள்வோம் இது அதன் திண்மக் கோளம் என்று வைத்துக்கொள்வோம் இடையில் ஒரு வெற்றிட இடம் உள்ளது இது சில வெப்பநிலை T1 இல் பராமரிக்கப்படுகிறது இது சில வெப்பநிலை T2 ல் பராமரிக்கப்படுகிறது என்று வைத்துக்கொள்வோம் மற்றும் உட்புறத்தில் வளைந்த மேற்பரப்பு பகுதி A1 மற்றும் A2 ஆகும் முதல் பொருளின் வெளிப்புற வளைந்த மேற்பரப்பு பகுதி A1 மற்றும் உட்புற மேற்பரப்பு A2 ஆகும் எத்தனை பார்வை காரணிகள் உள்ளன எனவே சாத்தியமான பார்வை காரணிகள் F11 F12 F21 மற்றும் F22 இவை நான்கு சாத்தியமான பார்வை காரணிகள் F11 என்பது 0 எனவே பூஜ்ஜியமற்ற காட்சி காரணிகள் மூன்று ஆனால் உண்மையில் நான்கு காட்சி காரணிகள் உள்ளன ஒன்று 0 அது அற்பமானது ஆனால் இவை மூன்று பூஜ்ஜியமற்ற பார்வை காரணி அவைகளை எப்படி கண்டுபிடிப்பது மற்ற மூன்று பார்வைக் காரணிகளை இப்போது எப்படிக் கண்டுபிடிப்பது

எனவே நீங்கள் தொகையீடு செய்யாமல் அதை செய்ய முடியும் என்று நான் கூறுகிறேன் F12 ஆனது 1 ஆக இருக்கும்

மேலும் கூட்டுத்தொகை விதியைப் பயன்படுத்தவும் எனவே F11 கூட்டல் F12 என்பது 1 என்ற கூட்டுத்தொகை விதியிலிருந்து நமக்குத் தெரியும் ஆனால் F11 என்பது 0 அது ஒரு குவிந்த மேற்பரப்பு என்பது நமக்குத் தெரியும் எனவே F11 என்பது 0 ஏனெனில் இது ஒரு குவிந்த மேற்பரப்பு மற்றும் இங்கிருந்து F12 என்பது 1 க்கு சமம் F12 என்பது 1 க்கு சமம் உண்மையில் இது ஒரு குவிந்த மேற்பரப்பு என்பதால் ஒருவர் எளிதில் உணர முடியும் ஏனெனில் இது மேற்பரப்பில் கதிர்வீச்சு எதுவும் உமிழப்படவில்லை என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் தன்னால் பெறப்பட வேண்டும் அதாவது வெளிப்படும் அனைத்து கதிர்வீச்சுகளும் மூடிய அமைப்பாக இருந்தால் இரண்டாவது பொருளால் பெறப்பட வேண்டும் எனவே F12 என்பது 1 ஆக இருக்க வேண்டும் அதாவது மேற்பரப்பு ஒன்றால் வெளிப்படும் அனைத்து கதிர்வீச்சுகளும் உண்மையில் மேற்பரப்பு இரண்டால் இடைமறிக்கப்படுகின்றன எனவே இப்போது நம்மிடம் பரஸ்பர உறவு உள்ளது இது A1 F12 ஆனது A2 F21 க்கு சமம் என்று கூறுகிறது எனவே இது மேற்பரப்பில் ஒன்று முதல் இரண்டு வரை மற்றும் மேற்பரப்பு இரண்டிலிருந்து ஒன்று வரையிலான பார்வைக் காரணியுடன் தொடர்புடையது எனவே இங்கிருந்து F21 என்பது A1 வகுத்தல் A2 க்கு சமமாக இருக்கும் என்பதை நீங்கள் காணலாம் எனவே F21 என்றால் என்ன என்று அது உங்களுக்குச் சொல்கிறது எனவே மேற்பரப்பு இரண்டிலிருந்து கதிர்வீச்சு மற்றும் மேற்பரப்பு ஒன்றால் இடைமறிக்கப்படும் உமிழ்வின் பார்வைக் காரணி இதுவாகும் F22 பற்றி என்ன எனவே F22 என்பது ஆனால் 1 கழித்தல் F21 ஐ தவிர ஒன்றும் இல்லை வெறுமனே கூட்டு விதியின்படி கூட்டு விதியின்படி F22 என்பது 1 கழித்தல் F21 ஆகும் எனவே இப்போது நாம் வியூ ஃபேக்டர் மேட்ரிக்ஸை எழுதலாம் எனவே F11 என்பது பூஜ்ஜியம் F12 என்பது 1 F21 என்பது A1 வகுத்தல் A2 மற்றும் F22 என்பது 1 கழித்தல் A1 வகுத்தல் A2 ஆகும் எனவே நாம் எந்த தொகையீட்டையும் செய்யவில்லை என்பதை நினைவில் கொள்க எனவே நீங்கள் தொகையிட வேண்டிய அமைப்பைப் பொறுத்து நீங்கள் தொகையிட வேண்டியதில்லை எனவே பார்வைக் காரணிகளைப் பெற வெளிப்பாட்டை தொகையிடுவதைத் தவிர வேறு வழியில்லாத வேறு சில உதாரணங்களைச் சிறிது நேரத்தில் உங்களுக்குக் காட்டுகிறேன் எனவே வடிவியல் என்றால் என்ன என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் கோரி இண்டெகரேஷன் செய்யாமல் பார்வைக் காரணிகளைக் கண்டறிய முடியுமா எனவே நான் வகையீட்டு கூறுகளை எடுத்துக் கொண்டால் இந்த வாதத்தை எவ்வாறு செய்வது என்பது கேள்வி எனவே நீங்கள் ஒரு வகையீட்டு உறுப்பை எடுத்துக் கொண்டால் நான் இங்கே ஒரு வகையீட்டு உறுப்பை எடுத்துக் கொண்டால் அது எல்லா திசைகளிலும் கதிர்வீச்சை சமமாக வெளியிடுகிறது மேலும் அது ஒரு பரவல் உமிழ்ப்பான் என்றால் அதில் சில இங்கே பெறப்படுகிறது மற்றும் சில வேறு இடங்களில் பெறப்படுகிறது எனவே இப்போது நீங்கள் ஒரு 3 பரிமாண கோணங்களை உருவாக்க வேண்டும் நீங்கள் தொகையீட்டைச் செய்தால் இதைத்தான் நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் ஆம் தெரிந்தாலும் பரவாயில்லை F12 இங்கிருந்து வெளியேறும் உமிழ்வு எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தும் எப்பொழுதும் இருவரால் பெறப்படும் அது ஒரு புள்ளி மூலமோ அல்லது ஒரு வகையீட்டு உறுப்பு என்பதைப் பொருட்படுத்தாமல் ஏனெனில் அது வடிவியலின் தன்மை காரணமாக ஒரு குவிந்த மேற்பரப்பு ஆகும் இந்த மேற்பரப்பில் இருந்து வருவதற்கு எப்போதும் மேற்பரப்பு இரண்டால் இடைமறிக்கப்படும் இப்போது கேள்வி என்னவென்றால் மேற்பரப்பில் உள்ள ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் உமிழ்வு ஏற்படாத ஒரே ஒரு சிறிய இடம் இருந்தால் என்ன அதுதான் கேள்வி எனவே இப்போது அந்த இடத்தின் மேற்பரப்பு என்ன என்பதை நீங்கள் கணக்கிட வேண்டும் உண்மையில் இன்றைய விரிவுரையாக இல்லாமல் இருக்கலாம் அடுத்த விரிவுரையில் உங்களிடம் ஒரு கோளத்தில் வகையீட்டு உறுப்பு இருந்தால் பார்வை காரணியை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பதற்கான உதாரணத்தை நான் உங்களுக்குக் காட்டப் போகிறேன் எனவே சீரற்றது என்று நீங்கள் கூறும்போது மேற்பரப்பில் உள்ள எல்லா இடங்களும் கதிர்வீச்சை வெளியிடுவதில்லை என்று அர்த்தம் அதை எதிர்காலத்தில் பார்க்கப் போகிறோம் வேறு ஏதேனும் கேள்வி அவ்வாறு இருந்திருக்கலாம் எனவே எடுத்துக்காட்டாக நீங்கள் வெவ்வேறு வண்ணங்களில் வண்ணம் தீட்டலாம் மற்றும் உமிழ்வை மாற்றலாம் எனவே உமிழ்வு ஒரு மேற்பரப்பு பண்பு என்பதை நினைவில் கொள்க எனவே நீங்கள் கதிர்வீச்சு பண்புகளை மாற்றப் போகும் மேற்பரப்பின் சில இடங்களின் பண்புகளை மாற்றுகிறீர்கள்

அடுத்து நாம் பிரிக்கப்பட்ட மேற்பரப்புகளைப் பார்க்கப் போகிறோம் நான் பிரிக்கப்பட்ட மேற்பரப்புகளைப் பார்க்கப் போகிறேன் எனவே ஒரு மேற்பரப்பு i உள்ளது என்றும் மற்றொரு மேற்பரப்பு உள்ளது என்றும் கொள்கையளவில் பொதுவான தன்மையை இழக்காமல் மேற்பரப்பின் வெவ்வேறு பகுதிகள் உண்மையில் வெவ்வேறு பண்புகளைக் கொண்டிருப்பதாகக் கருதலாம் வெவ்வேறு பண்புகளை நீங்கள் அடையும் வழி எதுவாக இருந்தாலும் எனவே மேற்பரப்பின் இந்தப் பகுதிக்கு இடையேயான தனிப்பட்ட பரிமாற்றத்திற்கான பார்வைக் காரணிகளை நீங்கள் இப்போது கணக்கிட வேண்டும் எனவே எல்லாப் பரப்புகளிலும் j என்று அழைக்கப்படுகிறது மேலும் மேற்பரப்பு i மற்றும் தனிப்பட்ட மேற்பரப்புக்கு இடையேயான கதிர்வீச்சு பரிமாற்றத்திற்கான பார்வைக் காரணி என்ன என்பதை நீங்கள் அறிய விரும்புகிறீர்கள் எனவே இரண்டு சூழ்நிலைகள் இருக்கலாம் சூழ்நிலை ஒன்று இந்த மேற்பரப்புகள் ஒவ்வொன்றும் வெவ்வேறு பண்புகளைக் கொண்டிருக்கும் அல்லது அது ஒரு சிக்கலான வடிவியலாக இருக்கலாம் எனவே முழுப் பரப்புகளின் பார்வைக் காரணியை ஒரே நேரத்தில் மதிப்பிடுவதற்குப் பதிலாக அவற்றைச் சிறு துண்டுகளாகப் பிரித்து தனிப்பட்ட பார்வைக் காரணிகளைக் கண்டறிந்து மேற்பரப்பு j க்கான ஒட்டுமொத்த பார்வைக் காரணியைக் கண்டறியலாம் எனவே இதைச் செய்வதற்கு இரண்டு காரணங்கள் இருக்கலாம்

எனவே இப்போது வரையறையின்படி மேற்பரப்பு j இன் ஒட்டுமொத்த மேற்பரப்பு என்பது ஒட்டுமொத்த k ஐ தவிர ஒன்றும் இல்லை k என்பது 1 முதல் n வரை செல்கிறது அது தெளிவாக உள்ளது இப்போது Ai Fik நான் i மற்றும் வேறு எந்த மேற்பரப்பு k க்கும் இடையே உள்ள பார்வை காரணியைக் கணக்கிட விரும்புகிறேன் அதுவும் பரஸ்பர உறவின் மூலம் Ak Fki க்கு சமம் எனவே இப்போது நான் Ai Fij ஐக் கண்டுபிடிக்க விரும்புகிறேன் எனவே அது ஆனால் ஒட்டுமொத்த மேற்பரப்பிற்கான பரஸ்பர உறவிலிருந்து Aj Fji வை தவிர ஒன்றும் இல்லை எனவே அது Ak Fki தொகைக்கு சமமாக இருக்க வேண்டும் k ஆனது 1 இலிருந்து N வரை செல்கிறது எனவே இது அனைத்து பிரிக்கப்பட்ட மேற்பரப்புகளின் கூட்டுத்தொகையாகும் இதுவரை இதில் ஏதேனும் கேள்வி உள்ளதா எனவே இப்போது Fji என்பது ஒன்றுமில்லை ஆனால் கூட்டுத்தொகை k க்கு 1 முதல் N க்கு சமம் Ak பெருக்கல் Fki வகுத்தல் Aj Aj என்றால் என்ன

இது ஆனால் அனைத்து தனிப்பட்ட பகுதிகளின் கூட்டுதொகையை தவிர ஒன்றும் இல்லை எனவே அது Fki ஆக இருக்கும் 1 முதல் N வரை அனைத்து பகுதிகளிலும் கூட்டுத்தொகையால் வகுக்கப்படும் எனவே இந்த வெளிப்பாடு உங்களுக்கு என்ன சொல்கிறது என்றால் மேற்பரப்பு j மற்றும் i க்கு இடையேயான ஒட்டுமொத்த பார்வைக் காரணியான Fji ஆனது தொடர்புடைய பார்வைக் காரணியால் பெருக்கப்படும் பின்னப் பகுதியின் கூட்டுத்தொகையால் வழங்கப்படுகிறது Ak வகுத்தல் சம் Aj என்றால் என்ன அது பின்ன மேற்பரப்பு பகுதி ஆகும் எனவே நான் சிறிய f ஐ பின்னப் பரப்பு என அழைத்தால் Ak வகுத்தல் சம் என்பது Ak வகுத்தல் Aj ஐ தவிர வேறில்லை எனவே Fji என்பது ஆனால் மொத்த k Fki ஐ தவிர ஒன்றும் இல்லை எனவே இது ஒரு முக்கியமான உறவு எனவே நம்மிடம் உள்ள மேற்பரப்பைப் பிரித்திருந்தால் இரண்டு மேற்பரப்புகளுக்கு இடையே உள்ள ஒட்டுமொத்த பார்வைக் காரணியைக் கண்டறிய நீங்கள் அத்தகைய கூட்டுத்தொகை சூத்திரத்தைப் பயன்படுத்தலாம் அல்லது சில கதிர்வீச்சு பண்புகளை கணக்கிட அவற்றில் சில உங்களுக்குத் தெரிந்தால் நீங்கள் விரும்பும் மற்ற பிரிக்கப்பட்ட மேற்பரப்பிற்கான பார்வை காரணியைக் கணக்கிட முடியும் எனவே நாம் இப்போது ஒரு குறிப்பிட்ட உதாரணத்தைப் பார்க்கப் போகிறோம் அங்கு நமக்கு வேறு வழி இல்லை ஆனால் தொகை ஈட்டைப் பயன்படுத்த வேண்டும் எனவே நீங்கள் கோஆக்சியல் டிஸ்க்கைப் பார்க்கிறீர்கள் என்று சொல்லலாம் எனவே இது மேற்பரப்பு j மற்றும் இது மேற்பரப்பு i மற்றும் மேற்பரப்பு பகுதி Ai மற்றும் மேற்பரப்பு பகுதி Aj என்றால் எனவே முதல் உதாரணமாக Ai ஐ விட Aj மிகவும் சிறியது என்று கருதுகிறேன் Ai ஒரு புள்ளி ஆதாரம் என்று நாம் கருதுகிறோம் இந்த அனுமானத்தை அடுத்த விரிவுரையில் தளர்த்துவோம் அங்கு Ai ஒரு புள்ளி ஆதாரமாக இல்லாதபோது கணக்கிட மற்றொரு முறை உள்ளது என்பதைக் காண்பிப்பேன் எனவே இப்போது Ai ஒரு புள்ளி ஆதாரம் என்று வைத்துக் கொள்வோம் எனவே வடிவியலை உருவாக்குவோம் எனவே நான் ஒரு வகையீட்டு உறுப்பை எடுத்துக்கொள்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம் மையங்கள் இணைக்கப்பட்டுள்ளன என்று வைத்துக்கொள்வோம் அதாவது அது இணைக்கப்படவில்லை என்றால் அது சீரமைக்கப்பட்டுள்ளது இந்த பிரிப்பு தூரம் என்றால் L என்றும் பெரிய வட்டின் விட்டம் D என்றும் சொல்லலாம் நாம் அதை சொல்கிறோம் எனவே பார்வைக் காரணிகளை நாம் வரையறுக்கும் போது R என்பது நீங்கள் கருதும் உறுப்புக்கும் உமிழும் உறுப்புக்கும் இடையே உள்ள தூரம் என்பதை நினைவில் கொள்ளவும் எனவே இந்த தூரம் R மற்றும் நான் இதை சிறிய r என்று குறிப்பிடுகிறேன் மற்றும் நான் தடிமன் dr என்று சொன்னால் dr என்பது உறுப்பின் தடிமன் எனவே இது ஒரு 3 பரிமாண அமைப்பு என்பதை நினைவில் கொள்ளவும் இப்போது உண்மையில் உங்களிடம் ஒரு கூம்பு உள்ளது எனவே இது உண்மையில் இந்த மேற்பரப்பில் ஒரு வளையமாக இருக்கும் ஒரு உறுப்பு எனவே திட கோணம் அடிப்படையில் இந்த மேற்பரப்பில் இந்த உறுப்பு மூலம் உட்செலுத்தப்பட்ட கூம்பு காரணமாக உள்ளது எனவே பார்வைக் காரணி Fij ஆனது 1 வகுத்தல் Ai இண்டெகரல் Ai Aj cos theta i theta j வகுத்தல் pi R ஸ்கொயர் dAi dAj ஆல் வழங்கப்படுகிறது எனவே நான் i ஐ ஒரு புள்ளி ஆதாரம் என்று கருதுகிறேன் எனவே நான் அதை தொகையீடு செய்ய முடியும் இது அடிப்படையில் இண்டெகரல் Aj cos theta i cos theta j வகுத்தல் pi R ஸ்கொயர் பெருக்கல் dAj ஆகும் தீட்டா i மற்றும் தீட்டா j பற்றி நாம் என்ன சொல்ல முடியும் தீட்டா i என்றால் என்ன தீட்டா i என்பது இந்த கோணம் இது தீட்டா i மற்றும் இது தீட்டா j எளிமையான வடிவியலின் மூலம் அவை ஒன்றுதான் என்பதை நாம் அறிவோம் எனவே இது இண்டெகரல் Aj cos ஸ்கொயர் தீட்டா j வகுத்தல் pi R ஸ்கொயர் பெருக்கல் dAj ஆகும் காஸ் தீட்டா j என்றால் என்ன காஸ் தீட்டா j வடிவியலைப் பாருங்கள் அது L வகுத்தல் R ஆக உள்ளது எனவே L வகுத்தல் ஸ்கொயர் ரூட் ஆப் வர்க்கமூலம் L ஸ்கொயர் பிளஸ் r ஸ்கொயர் ஆகும் எனவே R என்பது இங்கே இந்த தூரம் எனவே ஹைப்போடென்யூஸ் என்பது ஸ்கொயர் ரூட் ஆப் L ஸ்கொயர் பிளஸ் r ஸ்கொயர் 2 காஸ் தீட்டா j என்பது L வகுத்தல் ஸ்கொயர் ரூட் ஆப் L ஸ்கொயர் பிளஸ் r ஸ்கொயர் மற்றும் R என்பது ஸ்கொயர் ரூட் ஆப் L ஸ்கொயர் கூட்டல் r ஸ்கொயர் ஆகும் dAj என்றால் என்ன 2 pi rdr இவை அனைத்தையும் தொகைஈட்டில் செருகுவோம் எனவே Fij ஆனது 0 முதல் D பை 2 வரை தொகையீடு செய்யப்பட்டதாக இருக்கும் எனவே இது 0 முதல் D பை 2 வரையிலான ஆரம் ஆகும்

மேலும் காஸ் தீட்டா ஸ்கொயர் என்பது L ஸ்கொயர் வகுத்தல் r ஸ்கொயர் பிளஸ் L ஸ்கொயர் பெருக்கல் 1 வகுத்தல் pi r என்பது ரூட் L ஸ்கொயர் பிளஸ் r ஸ்கொயர் ஆகும் அது 1 வகுத்தல் L ஸ்கொயர் கூட்டல் r ஸ்கொயர் ஆகும் இது 1 வகுத்தல் r ஸ்கொயர் மற்றும் dA1 என்பது 2 pi rdr ஆகும் எனவே நாம் இதை தொகையீடு செய்யலாம் pi அப்பால் செல்கிறது அது L ஸ்கொயர் D வகுத்தல் 2 ஆக இருக்கும் 2rdr வகுத்தல் L ஸ்கொயர் பிளஸ் r ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயராக இருக்கும் இதை எப்படி தொகையீடு செய்வது நீங்கள் மாற்றீடு செய்யுங்கள் எனவே u என்பது L ஸ்கொயர் கூட்டல் r ஸ்கொயர் என்றும் d u என்பது 2 r d r என்றும் சொல்கிறீர்கள் இதையெல்லாம் நீங்கள் செருகவும் எனவே பார்வைக் காரணி Fij ஆனது D ஸ்கொயர் வகுத்தல் 4 L ஸ்கொயர் பிளஸ் D ஸ்கொயர் ஆகும் D என்பது பெரிய கோஆக்சியல் வட்டின் விட்டம் மற்றும் L என்பது அவற்றுக்கிடையேயான பிரிப்பு ஆகும் இது அனைவருக்கும் தெளிவாக இருக்கிறதா எனவே இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் முழு தொகையீட்டையும் செய்வதைத் தவிர வேறு வழியில்லை நீங்கள் செய்ய வேண்டும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் நீங்கள் கணக்கிடும் இந்த பகுதியை தொகையீடு செய்யும் போதெல்லாம் மற்றும் அது முப்பரிமாணங்களை உள்ளடக்கிய திடக் கோணம் ஆகும் எனவே வடிவியலை எவ்வாறு உருவாக்குவது என்பதில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எனவே வடிவவியலை உருவாக்குவது மிகவும் எளிதானது ஆனால் வடிவவியலை நிர்மாணிப்பது முற்றிலும் அற்பமானதாக இருக்கும் பல சந்தர்ப்பங்கள் உள்ளன எனவே உங்கள் பாடப்புத்தகத்திலிருந்து வெவ்வேறு உதாரணங்களை எடுக்க நான் உங்களை ஊக்குவிக்கிறேன் உண்மையில் உங்கள் புத்தகத்தில் வெவ்வேறு உருவ வடிவவியலுக்கான பார்வைக் காரணி என்னவென்று உங்களுக்குச் சொல்லும் அட்டவணைகள் உள்ளன மேலும் இந்த பார்வைக் காரணிகளைப் பெற நீங்கள் உண்மையிலேயே முயற்சிக்க வேண்டும் மற்றும் நீங்கள் வடிவியலைச் சரியாகக் கட்டமைக்க முடியும் என்பதை நீங்களே நம்பிக் கொள்ள வேண்டும் எனவே புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து வெளிப்பாடுகளும் சரியானவை எனவே நீங்கள் அதைப் பெற முடியும் என்பதை நீங்களே உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் 3 பரிமாண கோணங்கள் மற்றும் 3 பரிமாண வடிவியலை எவ்வாறு உருவாக்குவது என்பதைக் கற்றுக்கொள்வது மிகவும் முக்கியம்